ஒரு உலோகத்தில் எலக்ட்ரான்கள் டென்சிட்டி ஸ்டேட் மற்றும் ஃபெர்மி ஆற்றல் முந்தைய விரிவுரையில் பிரீ பார்ட்டிக்கல் துகள்கள் பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம் குறிப்பிட்ட கால இடைவெளி பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை மற்றும் பாக்ஸ் பெட்டி நார்மலைசேஷன் என்று நாங்கள் கூறினோம் நம்மிடம் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு உள்ளது நான் அவற்றை k உடன் சமன் செய்கிறேன் ஏனென்றால் k என்பது அதுவாகவே தானே 1L3 eikr க்கு சமமான எனர்ஜிஆற்றல் யையும் தருகிறது இங்கு k என்பது k1xk2yk3z r என்பது xxyyzz ஆகும் k புள்ளிகளின் அடர்த்தி V83 ஆகும் இது L383 க்கு சமம் இந்த துகள்களை எலக்ட்ரான்களாக எடுத்துக் கொண்டால் k இடத்தில் k புள்ளிகளின் டென்சிட்டிஅடர்த்தி இதுதான் இது ஒரு யூனிட்டுக்கு k இடைவெளியின் வால்யூம் பின்னர் ஒரு k புள்ளிக்கு 2 துகள்கள் அல்லது 2 எலக்ட்ரான்கள் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் ம் அதிகபட்சமாக 2 எலக்ட்ரான்களுக்கு இடமளிக்க முடியும் எனவே k இன் இடம் k இன் மிகப் பெரிய மதிப்பில் எங்காவது நிரப்பப்படும் இதைத்தான் இந்த விரிவுரையில் நாம் தீர்மானிக்கப் போகிறோம் எனவே நான் முன்பு கூறியது போல பிரீ எலக்ட்ரான்கள் உலோகங்களுக்கு நியாயமான முதல் தோராயத்தை வழங்குகின்றன நான் அதை ஏன் என்று வாதிடுகிறேன் அதாவது உலோகங்கள் இந்த அயனிகளைக் கொண்டிருக்கப் போகின்றன அவை பாசிட்டிவ் சார்ஜ் செய்யப்பட்டவை மேலும் நாம் ஒரு சிலவற்றைச் இந்த எலக்ட்ரான்கள் இடமாற்றம் செய்கிறோம் அவை எல்லா இடங்களிலும் நகரும் அவர்கள் நகர்பவை மொபைல் என்பதால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அயனிகளின் சார்ஜ் ஐ வெளிப்படுத்துகிறது இந்த சார்ஜ்கள் பாசிட்டிவ் நேர்மறையான பின்னணி சார்ஜ்கள் ஆகியவற்றைச் சுற்றி அவை நகர்கின்றன எனவே அவர்கள் சுய சீரான முறையில் நகரும் போடன்சியல் ஆற்றலையும் மிகவும் நிலையானது எனவேபோடன்சியல் ஆற்றல் இது போன்றதாக இருக்கலாம் எனவே நாம் என்ன சொல்ல முடியும் என்றால் பின்னணி போடன்சியல் ஆற்றல் உலோகங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிலையானது எனவே k1L3 eikr என்பது ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் மின்னணு வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு ன்னுக்கு ஒரு நல்ல தோராயத்தை அளிக்கிறது இந்த செயல்முறை யில் நாங்கள் இன்னும் ஒரு காரியத்தைச் செய்துள்ளோம் எலக்ட்ரான் எலக்ட்ரான் தொடர்புகளை நாங்கள் புறக்கணித்திருக்கிறோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டும் இது கூட ஒரு நல்ல முதல் தோராயமாகும் என்று மாறிவிடும் எனவே ஒவ்வொரு எலக்ட்ரானிலும் ஒரு தனிப்பட்ட வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு eikr இருப்பதைக் கண்டிப்பாக கவனம் செலுத்தப் போகிறோம் மேலும் கிட்டத்தட்ட நிலையான உலோகங்களாக இருக்கும் பின்னணி போடன்சியல் ஆற்றலையும் ஐ புறக்கணிப்பது மற்றும் எலக்ட்ரான் எலக்ட்ரான் தொடர்புகளை புறக்கணிப்பது எனவே நான் செய்யப்போகும் முதல் விஷயம் எலக்ட்ரான்களின் டென்சிட்டியை அடர்த்தி ஆக்கிரமித்துள்ள மிக உயர்ந்த நிலைக்கு தொடர்புபடுத்துவதாகும் நான் இப்போது உங்களுக்கு விளக்குகிறேன் நான் முன்பு கூறியது போல் இந்த k இடத்தைப் பார்த்தால் ஒவ்வொரு 2π L க்கும் ஒரு ஸ்டேட் நிலை உள்ளது எனவே இந்த ஸ்டேட் ஐ உருவாக்குவோம் இவை அனைத்தும் நிரப்பப்பட்டுள்ளன இருப்பினும் ஒவ்வொரு ஸ்டேட் ம் 2 எலக்ட்ரான்களை மட்டுமே எடுக்க முடியும் எனவே இது 2 எலக்ட்ரான்கள் 2 எலக்ட்ரான்கள் 2 எலக்ட்ரான்கள் 2 எலக்ட்ரான்கள் ஒரு உலோகத்தில் ஏராளமான எலக்ட்ரான்கள் உள்ளன மொத்தத்தில் 1022 சென்டிமீட்டர் க்யூப் அளவு எலக்ட்ரான்கள் உள்ளன எனவே ஒரு சென்டிமீட்டர் க்யூப் ஐ நிரப்ப 1022 ஸ்டேட் வேண்டும் என படித்தேன் இந்த எலக்ட்ரான்களை நிரப்ப எனக்கு அந்த அளவு ஸ்டேட் நிலை தேவை எனவே இந்த ஸ்டேட் கள் அனைத்தும் நிரப்பப்பட உள்ளன எனவே நான் இறுதியாக பெறப்போவது ஒரு பெரிய n மதிப்புக்குச் செல்வதாகும் மற்றும் n மதிப்பில் ஒன்று மட்டுமே மாறுபடும் எனவே இது தோராயமாக இதுபோன்று நிரப்பப்பட உள்ளது ஏனெனில் n என்பது 1 ஆல் மாறுகிறது மேலும் அளவு மிகப் பெரியது அதாவது இந்த நீல கோளத்தை ஆரமாக இருக்கும்படி காண்பிப்பதற்காக மட்டுமே இந்த அம்புக்குறி செய்தேன் ஆனால் இதை நான் 1 என்று கருதுகிறேன் இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான வேறுபாடு 1 இது மிகப்பெரியது இது1023 ஆக இருக்கும் எனவே இது ஒரு பெரிய கோளம் இப்போது அது ஏன் கோளம் ஏனென்றால் மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ள அனைத்து எலக்ட்ரான்களின் ஆற்றலும் தரை நிலைக்கு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் கிரௌண்ட் தரை நிலை ஸ்டேட் நிலை மிகக் குறைந்த ஆற்றல் நிலை ஆகும் சில எலக்ட்ரான்கள் அதிக ஸ்டேட் எனர்ஜி லும்ஆற்றல் மற்ற எலக்ட்ரான்கள் உயர் ஸ்டேட் எனர்ஜி லிருந்து குறைவாக இருந்தால் இது அதிக ஸ்டேட் எனர்ஜி எலக்ட்ரான்கள் கீழே வந்து ஸ்டேட் நிலை ஆற்றலைக் குறைக்கவும் மற்றும் அமைப்பின் ஆற்றலைக் குறைக்கவும் முடியும் இறுதியாக அனைத்து மேல் எலக்ட்ரான்களும் ஒரே ஆற்றலைக் கொண்டிருக்கும் எனவே நாம் பெறப்போவது என்னவென்றால் இந்த k ஸ்பேஸ் யில் எலக்ட்ரான்கள் ஒரு நல்ல தோராயத்திற்கு ஆக்கிரமிக்கப் போகின்றன ஏனெனில் மிக உயர்ந்த k வரையிலான கோளம் இது k ஃபெர்மி என்றும் அழைக்கப்படுகிறது இது ஃபெர்மி அலை காரணி k F என்றும் k F ஃபெர்மி அலை வெக்டர் திசையன் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இது k இடத்தில் இருக்கும் இந்த கோளத்தின் வால்யூம் அளவு 43kF3 ஆக இருக்கும் எனவே k புள்ளிகளின் எண்ணிக்கை மற்றும் இது k புள்ளிகளின் டென்சிட்டிஅடர்த்தி L38343kF3 ஆக இருக்கும் k இடத்தின் ஒரு யூனிட் தொகுதிக்கு k புள்ளிகளின் அடர்த்தி L383 என்பதைக் கண்டோம் ஒவ்வொரு ஸ்டேட் ம் 2 எலக்ட்ரான்களைக் கொண்டுள்ளன எனவே எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2×L38343kF3 ஆக இருக்கும் நான் சில டெர்ம்ஸ் ஐ கான்செல் செய்தால் 2 மற்றும் 4π இது 2 ஆகிறது எனக்கு V32kF3 கிடைக்கிறது நான் L மீது பெட்டியை நார்மலய்ஸ்டு ஆகியுள்ளதால் இது L அளவு கனசதுரத்தில் உள்ள பல எலக்ட்ரான்களுக்கு சமம் இது N சரி எனவே இந்த வேவ் பங்ஷன் ஐ அலை செயல்பாடு நாங்கள் எடுத்துள்ளோம் இது L மீது பெட்டி நார்மலய்ஸ்டு வேவ் பங்ஷன் ற்கு அலை செயல்பாடு ஒத்ததாக இந்த ஸ்டேட் ஐ கணக்கிட்டுள்ளோம் எனவே k புள்ளிகளின் எண்ணிக்கை நாம் கணக்கிட்ட எதுவாக இருந்தாலும் அது இதில் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையாக n ஆக இருக்க வேண்டும் எனவே எங்களிடம் vkf332N அல்லது kF32NV32 உள்ளது இதை படமாக காண்பிக்கிறேன் எனவே L அளவிலான இந்த கனசதுர பாக்ஸ் ஐ பெட்டியை நார்மலய்ஸ்டு ஆக்கியுள்ளேன் பின்னர் அது மீண்டும் மீண்டும் தொடர்கிறது எனவே இந்த பாக்ஸ் பெட்டியின் நார்மலைசேஷன் படி ஒரு ஸ்டேட் ற்கு 2 எலக்ட்ரான்கள் உட்பட ஸ்டேட் களின் எண்ணிக்கை VkF332 ஆக வெளிவருகிறது இது இதில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை சமப்படுத்துகிறது எனவே kF என்பது 32NV13 ஆக வெளிவருகிறது இது N V தவிர வேறு ஒன்றும் இல்லை இது எலக்ட்ரான்களின் டென்சிட்டி அடர்த்தி ஆகும் எனவே இது 32×ρ13 ஆக இருக்கும் அங்கு அடர்த்தி N V என்பது ஒரு யூனிட் வால்யூம் க்கு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு சமம் எனவே அதிக ஆக்கிரமிக்கப்பட்ட k வெக்டர் திசையன் எது என்பதை நாங்கள் தொடர்புபடுத்தியுள்ளோம் மேலும் kF க்கான தொடர்புடைய எனர்ஜிஆற்றல் 2kF22m என வழங்கப்படுகிறது இது F அல்லது ஃபெர்மி எனர்ஜிஆற்றல் என அழைக்கப்படுகிறது இப்போது நான் கூறியது போல் அடர்த்தி எண்களை மதிப்பிடுவோம் இது 1022 சென்டிமீட்டர் க்யூப் ஆக உள்ளது இது ஒரு மீட்டர் க்யூப்க்கு சுமார் 1028 ஆகும் எனவே kF 32102813 ஆக இருக்கும் எனவே 2 என்பது 10 ஐ பிரதிபலிக்கிறது எனவே இதை 30×102813 அல்லது 30013109 என எழுதுகிறேன் எனவே அது 109 300 க்கு நான் சுமார் 6 7 ஆக பெறப் போகிறேன் எனவே 6 5 மீட்டர் இன்வெர்ஸ் தலைகீழ் இந்த kF மீட்டர் இன்வெர்ஸ் தலைகீழ் என்று சொல்லலாம் எனவே ஒரு உலோகத்தில் kF என்பது 109 முதல் 1010 மீட்டர் இன்வெர்ஸ் தலைகீழ் என்றும் F என்பது 2kF22m எலக்ட்ரான்களுக்கு சமமாக இருக்கும் என்றும் இது 10 68 மடங்கு 1018 20 க்கு சமம் என்றும் சொல்லலாம் எனவே 1019 2×9 இது 0 5×10 18 ஜூல்ஸாக வெளிவருகிறது இது 0 6×10 19 க்கு சமமாக வெளிவருகிறது இது தோராயமாக 3 எலக்ட்ரான் வோல்ட்டுகள் எனவே உலோகங்களில் F ஒன்று முதல் 5 எலக்ட்ரான் வோல்ட் வரிசையில் உள்ளது அந்த டென்சிட்டி ஐ அடர்த்தியை கருத்தில் கொண்டு ஆர்வமுள்ள மற்றொரு அளவு எலக்ட்ரான்களின் சராசரி இயக்க ஆற்றல் ஆகும் எனவே எலக்ட்ரான்களின் எனர்ஜிஆற்றல் 2kF22m ஆகும் எனவே இது 0 எலக்ட்ரான் வோல்ட் முதல் 5 எலக்ட்ரான் வோல்ட் வரை மாறுபடுகிறது 6 எலக்ட்ரான் வோல்ட் மிக உயர்ந்த மற்றொரு ஃபெர்மி எனர்ஜிஆற்றல் மற்றும் நான் மீண்டும் அந்த கோளத்தைப் பார்த்தால் சராசரி ஃபெர்மி எனர்ஜிஆற்றல் ஐ நீங்கள் கணக்கிடும் முறை ஆகும் இந்த ஸ்பியர் கோளம் இன் ஆரம் k மேலும் நான் ஒரு சிறிய ஷெல் தடிமன் k ஐ எடுத்துக் கொண்டால் இதில் உள்ள ஸ்டேட் களின் எண்ணிக்கை இந்த ஸ்டேட் ல் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையாக இருக்கப்போகிறது இது போன்ற நிரப்பப்பட்டவை 4πk2k×2 இந்த சுழல் V83 ஆக இருக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரானின் எனர்ஜி யும் ஆற்றல் 2k22m ஆகும் நான் k ஐ dk ஆக 0 முதல் kff வரை இன்டகரல் செய்தால் ஒருங்கிணைத்தால் இது இந்த எலக்ட்ரான்களின் மொத்த ஆற்றல் E ஐ தருகிறது இதன் மூலம் நான் EN ஐ கணக்கிட முடியும் இது 35F ஆக இருக்கும் அங்கு நீங்கள் இதை NV×kF332 என எழுத வேண்டும் எனவே இது ஒரு உலோகத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் சராசரி எனர்ஜிஆற்றல் ஃபெர்மி எனர்ஜிஆற்றல் உடன் தொடர்புடைய வெப்பநிலை TF ஐ நீங்கள் கணக்கிட்டால் அது TFFkB ஆக வெளிவரும் அது 50000 கெல்வின் ஆக வெளிவருவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நான் y அச்சில் எனர்ஜி ஐ ஆற்றல் எழுதி ஸ்டேட் களை நிரப்பினால்நீங்கள் காணக்கூடியது என்ன நிரப்பப்பட்ட இந்த ஸ்டேட் கள்நிலைகள் மிக உயர்ந்த ஆற்றல் மதிப்பு வரை 1 அல்லது 5 எலக்ட்ரான் வோல்ட்டுகளின் மிக உயர்ந்த ஆற்றல் மதிப்பு வரை உள்ளன ஏனெனில் இது சுமார் 50000 கெல்வினுடன் ஒத்திருக்கிறது எனவே அறை வெப்பநிலையின் அளவில் எனர்ஜி ஐ ஆற்றல் நான் கொடுத்தால் அறை வெப்பநிலையின் எனர்ஜி ஐ ஆற்றல் நான் கொடுத்தால் என்ன ஆகும் பாதிக்கப் பட போகும் எலக்ட்ரான்கள் அந்த எனர்ஜி ஐ ஆற்றல் சுற்றி மிக மெல்லிய ஷெல்லில் இருக்கும் மற்ற எல்லா எலக்ட்ரான்களும் பாதிக்கப் பட போவதில்லை ஏனென்றால் அறை வெப்பநிலையின் ஆற்றல் kT யை நீங்கள் எடுத்துக் கொண்டால் இங்கே ஒரு எலக்ட்ரான் வெளியேறி அடுத்த நிலைக்கு செல்ல முடியாதுஅது நிரப்பப்பட்டுள்ளது இந்த எலக்ட்ரான் மேலே செல்ல முடியாது எனவே இவை அனைத்தும் மேலே செல்ல முடியாது சில எலக்ட்ரான் மட்டுமே kT இன் தடிமனுக்குள் சில ஆற்றல்களை வலது அல்லது மேலே பெற முடியும் எனவே இந்த தடிமன் kT ஆக இருக்கும் எனவே ஃபெர்மி மட்டத்தில் kT ஆல் பெருக்கப்படும் ஆற்றல் வரம்பில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன என்பதைக் கணக்கிட்டால் அது அவர்கள் அப்சார்பெட் உறிஞ்சும் ஆற்றலை எனக்குத் தரும் எனவே எனக்குத் தேவையானது ஃபெர்மி மட்டத்தில் டென்சிட்டி ஸ்டேட் அடர்த்தி நிலை என்று அழைக்கப்படுகிறது எனவே அதைத்தான் நாம் அடுத்ததாக கணக்கிடப் போகிறோம் டென்சிட்டி ஸ்டேட் ஐ அடர்த்தி நிலை நாம் எவ்வாறு கணக்கிடுவது மீண்டும் நான் ஃபெர்மி ஸ்பியர் ற்கு கோளத்திற்கு செல்வேன் நான் ஒரு மெல்லிய ஷெல் தடிமன் k ஐ எடுத்துக் கொண்டால் அதனுடன் தொடர்புடைய E உள்ளது இந்த எனர்ஜிஆற்றல் 2k22m க்கு சமம் இது 2m kk ஆக வெளிவருகிறது இந்த இரண்டிற்கும் இடையிலான சுழல் உள்ளிட்ட ஸ்டேட் களின் எண்ணிக்கை 4πk2kV83×2 ஆக இருக்கும் k மற்றும் kk க்கு இடையிலான இந்த சுழல் உள்ளிட்ட ஸ்டேட் களின் எண்ணிக்கை இது இதை நான் N என எழுத முடியும் இது 2 உடன் கான்செல் செய்கிறது இந்த 4π 2 உடன் கான்செல் செய்கிறது இதை நான் k2kV2 என எழுதலாம் எனவே ஒரு யூனிட் எனர்ஜிஆற்றல் வரம்பு E க்கு டென்சிட்டி ஸ்டேட் ஐ கணக்கிட விரும்பினால் அது NE ஆக இருக்கும் இது k2k2E×Vஆக இருக்கும் எனவே டென்சிட்டி ஸ்டேட் யூனிட் E ஒரு யூனிட் வால்யூம் க்கு இது வழக்கமாக Dϵ என எழுதப்படுகிறது அதை உங்களுக்காக விட்டு விடுகிறேன் சில மாறிலிகளுக்கு விகிதாசாரமாக இருக்கும் மேலும் இது m மற்றும் h மற்றும் எல்லாவற்றையும் சார்ந்து இருக்கும் எனவே ஃபெர்மி மட்டத்தில் டென்சிட்டி ஸ்டேட் இருக்கப் போகிறது அந்த நிலையான நேரங்கள் F அந்த ஃபெர்மி நிலைக்குத் திரும்பிச் செல்லும்போது இப்போது இந்த எலக்ட்ரான்கள் நிரப்பப்படுகின்றன இங்கே மிக மெல்லிய அடுக்கு அந்த எலக்ட்ரான்கள் வெளியேறும் எனவே கிளர்ச்சியான எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்பது ஃபெர்மி ஸ்டேட் நிலை நேரங்களில் kTயில் டென்சிட்டி ஸ்டேட் ஆக இருக்கும் இது எனர்ஜிஆற்றல் kTயை உறிஞ்சும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையாக இருக்கும் எனவே எனர்ஜிஆற்றல் அதுவாக தானே DFk2T2 ஆக இருக்கும் நீங்கள் காணலாம் dEdT இல் வெப்பநிலை அதாவது இது ஸ்பெசிபிக் ஹீட் குறிப்பிட்ட வெப்பமான இது ஃபெர்மி மட்டத்தில் டென்சிட்டி ஸ்டேட் DF×T க்கு விகிதாசாரமாக இருக்கும் எனவே எலக்ட்ரான்களின் இந்த ஸ்பெசிபிக் ஹீட் குறிப்பிட்ட வெப்பம் வெப்பநிலையுடன் நேர்கோட்டுடன் அதிகரிக்கிறது இது முக்கியமாக ஃபெர்மி மட்டத்தில் டென்சிட்டி ஸ்டேட் ஐ பொறுத்தது ஃபெர்மி மட்டத்தின் டென்சிட்டிஅடர்த்தி ஸ்டேட் நிலைகள் அதிகமாக இருந்தால் ஸ்பெசிபிக் ஹீட் குறிப்பிட்ட வெப்பம் அதிகமாக இருக்கும் அதாவது ஃபெர்மி எனர்ஜிஆற்றல் அதிகமாக இருந்தால் ஸ்பெசிபிக் ஹீட் குறிப்பிட்ட வெப்பம் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்குச் சொல்ல வருவது எலக்ட்ரான்களை நிரப்புவது எவ்வாறு டென்சிட்டி ஸ்டேட் படத்தில் வருகிறது என்பதை பற்றியதாகும் ஃபெர்மி மட்டத்திற்கு அருகிலுள்ள மிக மெல்லிய அடுக்கில் வேறு எந்த டிரான்ஸ்போர்ட் பனோமெனா போக்குவரத்து நிகழ்வு எனர்ஜிஆற்றல் பனோமெனா நிகழ்வுகளும் கட்டுப்படுத்தப்பட்டது ஆகும் எனவே இதனுடன் உலோகங்கள் குறித்த இந்த சுருக்கமான அறிமுகத்தை நிறுத்திவிட்டுஇந்த விரிவுரையை இப்படி முடிக்கிறேன் நம்பர் 1 பிரீ எலக்ட்ரான் அல்லது பிரீ எலக்ட்ரான் வாயு என்றும் அழைக்கப்படுவது உலோகங்களுக்கு நியாயமான முதல் தோராயத்தை வழங்குகிறது நம்பர் 2 என்பது வேவ் வெக்டர் அலை திசையன் கொடுத்த ஸ்டேட் வரை எலக்ட்ரான்கள் நிரப்பப்படுகின்றன அதாவது kF3213 இது ஃபெர்மி வேவ் வெக்டர் அலை திசையன் என்றும் அழைக்கப்படுகிறது ஃபெர்மி எனர்ஜிஆற்றல் 2kF22m ஆகவும் பின்னர் எலக்ட்ரான்களின் சராசரி எனர்ஜிஆற்றல் 35F ஆகவும் வழங்கப்படுகிறது எலக்ட்ரானின் ஸ்பெசிபிக் ஹீட் குறிப்பிட்ட வெப்பம் T க்கு விகிதாசாரமாகும் மேலும் இது ஃபெர்மி மட்டத்தில் உள்ள வெப்பநிலை T யில் டென்சிட்டி ஸ்டேட் D யும் பொறுத்தது மற்றும் 3 D யில் டென்சிட்டி ஸ்டேட் என்பதாகும்